வணக்கம் உங்கள் அனைவரையும் இந்த பாடத்திட்டத்தில் பன்னிரண்டாவது விரிவுரைக்கு வரவேற்கிறேன் இது கேன்சர் தெரபிக்கான நானோ பொருட்கள் பற்றியது இதில் நாம் கேன்சர் சிகிச்சையின் பின்னணி பற்றியும் கீமோ தெரபியின் குறைகள் பற்றியும் நேனோ டெக்னாலஜியின் சிறப்புகள் பற்றியும் பார்க்க உள்ளோம் மேலும் நாம் பேஸ்ஸிவ் டார்கெட்டிங் மற்றும் ஆக்டிவ் டார்கெட்டிங் பற்றி கற்க உள்ளோம் புற்றுநோய் சிகிச்சைக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு நானோ பொருட்கள் என்ன மேலும் தெரானோஸ்டிக் நானோ துகள் என்ன என்பதையும் நாம் அறியப்போகிறோம் அமெரிக்க கேன்சர் சொசைட்டியின் கூற்றுப்படி நுரையீரல் புற்றுநோய் ஆண்களில் மிகவும் பொதுவான புற்றுநோயாகும் மார்பக புற்றுநோயானது பெண்ணின் இரண்டாவது பொதுவான புற்றுநோயாகும் புற்றுநோய் சிகிச்சையின் இந்த பின்னணியைப் பார்ப்போம் புற்றுநோயியல் வரலாறு பத்தொன்பதாம் நூற்றாண்டில் துவங்குகிறது டோக்கியோ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் முதன்முதலில் ஆய்வக விலங்குகளில் புற்றுநோயைத் தூண்டினர் புற்றுநோய்க்கு தற்போது பல விதமான சிகிச்சைகள் உள்ளன அவைகள் அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு சிகிச்சை கீமோதெரபி ஹார்மோன் சிகிச்சை மற்றும் டார்கெட்டேட் சிகிச்சை ஆகியவை ஆகும் கீமோதெரபியின் குறைபாடுகளைப் பார்ப்போம் புற்றுநோய் கீமோதெரபியில் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் புற்றுநோய் செல்கள் மற்றும் சாதாரண செல்கள் இரண்டையும் சேதப்படுத்துகின்றன ஆரோக்கியமான செல்களை தவிர்த்து புற்றுநோய் செல்களை மட்டும் தேர்ந்தெடுத்துக் கொல்லக்கூடிய ஒரு டிரக் டெலிவரி முறை நமக்குத் தேவை நானோ தொழில்நுட்பத்தின் சில நன்மைகளைப் பார்ப்போம் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளில் பெரும்பாலானவை இயற்கையில் ஹைட்ரோபோபிக் ஆகும் இந்த ஹைட்ரோபோபிக் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தை நானோ கேரியரில் இணைக்கலாம் இது மருந்துகளின் கரைதிறன் மற்றும் பயோஅவைலபிலிட்டி ஆகியவற்றை அதிகரிக்கும் நாம் மருந்தின் புதிய வடிவங்களையும் மருந்து செலுத்தும் புதிய வழிகளையும் கண்டறிய முடியும் எடுத்துக்காட்டாக வேறு வேறு வழிகளில் செலுத்தக்கூடிய நானோ பார்முலேஷன்களை உருவாக்க முடியும் எளிமையான எடுத்துக்காட்டாக நுரையீரல் புற்றுநோய்க்கு நானோ துகள் மருந்துகளை உறிஞ்சக்கூடிய வடிவத்தில் தயார் செய்ய முடியும் இந்த நானோ துகள்களை உறிஞ்சும்போது அவை நேரடியாக நுரையீரலை அடைந்து புற்றுநோய்க்கான மருந்தை செலுத்தும் இதன் மூலம் நுரையீரல் புற்றுநோய்க்கு நேரடியான எஃபீஷியேன்ஸி அதிகமான சிகிச்சையை அளிக்க முடியும் மற்ற நன்மைகளைப் பார்ப்போம் 200 என் எம் க்கும் குறைவான விட்டம் கொண்ட நானோ துகள்கள் கல்லீரல் மற்றும் மண்ணீரலால் சுற்றிலிருந்து வெளியேற்றப்படுவது இல்லை எனவே நீங்கள் 70 முதல் 200 என் எம் வரை நானோ துகள்களை உருவாக்குகிறீர்கள் என்றால் அது கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் இருந்து தப்பி உங்கள் உடலில் அதிக நேரம் இருக்க முடியும் இது மருந்தை மெதுவாக வெளியிடலாம் இந்த நானோ துகள்களை நாம் குறிப்பாக புற்றுநோய் செல்களின் மீது குறிவைக்க முடியும் நானோ தொழில்நுட்ப அடிப்படையிலான மருந்து விநியோக முறைகளின் வேறு சில நன்மைகளைப் பார்ப்போம் இது ஒன்றுக்கும் மேற்பட்ட நன்மைகளை ஒரே சமயத்தில் தருகிறது நானோ கேரியருடன் சில ஃப்ளோரசன்ஸ் டேக்களை நாம் சேர்க்கலாம் அவை இன்விவோ இன்விட்ரோ சூழலில் எளிதாக கண்காணிக்கப்படலாம் நானோ கேரியர் தேரபீயூடிக் இன்டெக்ஸ் ஐ மேம்படுத்தி நச்சு பக்க விளைவுகளை குறைக்கும் பாரம்பரிய முறையுடன் ஒப்பிடும்போது நானோ கேரியர் மூலம் பல மருந்துகளை கட்டி இருக்கும் இடத்திலேயே நேரடியாக வழங்க முடியும் ஒரே நானோ கேரியரில் ஒன்று அல்லது இரண்டு மருந்துகளை நாம் சேர்க்கலாம் அதாவது இது கட்டி இருக்கும் இடத்திற்கே பல மருந்துகளை வழங்க முடியும் புற்றுநோய் சிகிச்சைக்காக நியூக்ளிக் அமிலம் செலுத்துதல் அல்லது siRNA செலுத்துதல் போன்றவற்றை நாம் செய்யலாம் இதன் மூலம் மருந்தே இல்லாத ஒளி வெப்ப சிகிச்சை மற்றும் போட்டோ டைனமிக்ஸ் சிகிச்சை ஆகியவற்றை செய்யலாம் எனவே இந்த நானோ தொழில்நுட்பம் புற்றுநோய் சிகிச்சையை எவ்வாறு மேம்படுத்துகிறது என்பதைப் பார்ப்போம் பாரம்பரிய சிகிச்சையில் மருந்துகள் புற்றுநோய் செல்கள் மற்றும் ஆரோக்கியமான செல்கள் இரண்டையும் அழிக்கும் ஆனால் நானோ துகள்கள் குறிப்பாக புற்றுநோய் செல்களுடன் மட்டுமே பிணைக்கப்படுகின்றன மேலும் இது புற்றுநோய் செல்களை மட்டுமே கொல்லும் ஆரோக்கியமான செல்கள் பாதிக்கப்படுவதில்லை இது மிகவும் குறிப்பான இலக்கை நோக்கிய தொழில்நுட்பமாகும் டார்கெட்டிங் என்பது பேஸ்ஸிவ் டார்கெட்டிங் ஆகவோ அல்லது ஆக்டிவ் டார்கெட்டிங் ஆகவோ இருக்கமுடியும் பேஸ்ஸிவ் டார்கெட்டிங் என்றால் என்ன இது புற்றுநோய் திசுக்களில் சில துகள்களை ஹைட்ரோடினமிக் அளவின்படி தக்கவைப்பது ஆகும் புற்றுநோய் திசுக்களில் கசியும் இரத்த நாளங்களை கொண்டிருக்கும் கேன்சர் செல்களில் EPR எபெக்ட் என்ற அதிகமான ஊடுருவல் மற்றும் உயர்த்தப்பட்ட தக்கவைத்து கொள்ளுதலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக நானோ துகள்கள் புற்றுநோய் கட்டி உள்ள இடத்தில் சென்று இணையும் இது பேஸ்ஸிவ் டார்கெட்டிங் எனப்படுகிறது ஆக்டிவ் டார்கெட்டிங்கில் புற்றுநோய் செல்களுடன் இணையக் கூடிய சில ஆன்டிபாடிகள் அல்லது பெப்டைடுகள் போன்றவற்றை உபயோகிக்கலாம் 70 முதல் 200 என்எம் வரை ஒரு நானோ துகள்கள் தானாகவே கட்டி இடத்திற்குச் சென்று இணையும் ஆக்டிவ் டார்கெட்டிங்கில் நாம் செல்களுடன் இணையக் கூடிய சில ஆன்டிபாடிகள் அல்லது பெப்டைடுகள் போன்றவற்றை உபயோகிக்க வேண்டும் விரிவாகப் பார்ப்போம் கட்டி செல்கள் 2 மிமீ அளவை விட பெரியதாக வளர இரத்தம் தேவை புற்றுநோய் செல்களில் சேதமடைந்த கசியக் கூடிய ரத்த நாளங்கள் இருக்கும் இதனால் புற்றுநோய் திசுக்கள் EPR எபெக்ட் என்ற அதிகப்படியான ஊடுருவல் மற்றும் தேக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஈபிஆர் விளைவை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் ரத்தத்தில் செலுத்தப்படும் நேனோ பொருட்கள் புற்றுநோய் கட்டிகளுக்கு மட்டும் சென்று சேரும் அவை புற்றுநோய் கட்டியில் குவிந்து மருந்தை செலுத்தும் இது பேஸ்ஸிவ் டார்கெட்டிங் எனப்படும் ஆக்டிவ் டார்கெட்டிங்கில் புற்றுநோய் செல்களுக்கு எதிரான சில ஆன்டிபாடிகளை சேர்க்க வேண்டும் நானோ துகள்கள் எங்கு செல்கின்றன எங்கு இணைகின்றன அவை எவ்வாறு மருந்தை வெளியிடுகின்றன போன்றவற்றை எளிதாக கண்காணிக்க ஒரு இமேஜிங் ஏஜென்டை நாம் சேர்க்கலாம் அவற்றின் ஃப்ளோரசன் சிக்னலைப் பயன்படுத்தி எளிதாக கண்காணிக்க முடியும் நானோ தொழில்நுட்ப அடிப்படையிலான மருந்து விநியோக முறையின் மற்றொரு நன்மை என்னவென்றால் இந்த மருந்து ஏற்றப்பட்ட நானோ துகள்கள் நீண்ட காலத்திற்கு அதிக அளவு மருந்துகளை வெளியிடும் இது செல்களின் வளர்ச்சியை முற்றிலும் தடுக்கும் புற்றுநோய் செல்களில் புற்றுநோய் மருந்துகளுக்கு எதிர்ப்பு அதிகரிப்பதே சிகிச்சையின் தோல்விக்குக் காரணம் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் புற்றுநோய் செல் பி கிளைகோபுரோட்டீன் எனப்படும் புரதத்தை வெளிப்படுத்தத் தொடங்கும் போது எதிர்ப்பு உருவாகிறது புற்றுநோய்க்கு எதிரான மருந்துகள் புற்றுநோய் செல்களின் வெளிப்புற சவ்வுகளைக் கடந்து உள்ளே செல்லும்போது இந்த பி கிளைகோபுரோட்டீன் மருந்துகளை செல்லுக்கு வெளியே அனுப்பும் திறன் கொண்டது பெரும்பாலான செல்களில் பி- கிளைகோபுரோட்டீன் பம்ப் செயலில் இருக்கும் எனவே நீங்கள் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்தைக் கொடுக்கும்போது அது உடனடியாக உங்கள் மருந்தை வெளியேற்றும் ஆனால் நீங்கள் நானோ துகள்களைப் பயன்படுத்தும்போது பி கிளைகோபுரோட்டீன் பம்பைத் தூண்டாமல் புற்றுநோய் மருந்துகளை செல்களில் செலுத்த முடியும் எனவே நானோ கேரியர்கள் பயன்படுத்தப்படும்போது அது இந்த பி கிளைகோபுரோட்டீன் பம்பிலிருந்து தப்பி மேலும் செல்லுக்குள் நுழைந்து புற்றுநோய் மருந்தை வெளியிடும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் என்ற மற்றொரு தொழில்நுட்பத்தைப் பற்றி பார்ப்போம் நோயெதிர்ப்பு அமைப்பு நீங்கள் வழங்கும் நானோ துகள்களை தாக்கும் நோயெதிர்ப்பு சக்தியிலிருந்து நானோ துகள்களை எவ்வாறு பாதுகாப்பது பாலிஎதிலீன் கிளைகோல் என்ற பாலிமரை சேர்ப்பதன் மூலம் நாம் பாதுகாக்க முடியும் நோயெதிர்ப்பு உயிரணுக்களிலிருந்து நானோ துகள்களைப் பாதுகாக்கும் இந்த தொழில்நுட்பம் ஸ்டெல்த் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது PEG அல்லது பாலிஎதிலீன் கிளைகோல் FDA வால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது நீரில் கரையக்கூடியது மற்றும் எந்தவொரு நோயெதிர்ப்பு சக்தியையும் தூண்டாது எனவே இது அதிக பயோகம்பாட்டிபிலிட்டி கொண்டது எனவே இந்த PEG ஐப் பயன்படுத்துவதன் மூலம் நானோ துகள்களை நோயெதிர்ப்பு உயிரணுக்களிலிருந்து பாதுகாக்க முடியும் இந்த உதாரணத்தைக் கவனியுங்கள் பூசப்படாத தங்க நானோ துகள்கள் பயன்படுத்தப்படும்போது அது நோயெதிர்ப்பு உயிரணுக்களான பாகோசைட்டுகளால் தாக்கப்படுகிறது ஆனால் பாலிஎதிலீன் கிளைகோல் பூசப்பட்ட தங்க நானோ துகள்களைப் பயன்படுத்தும்போது அவை நோயெதிர்ப்பு மண்டலத்திலிருந்து தப்பிக்கின்றன PEGylation என்ற பாலிஎதிலீன் கிளைகோல் குழுவைச் சேர்ப்பதன் நன்மைகளைப் பார்ப்போம் நானோ பொருளில் பாலிஎதிலீன் கிளைகோல் குழுவைச் சேர்க்கும்போது இது நானோ பொருட்களின் அளவை அதிகரித்து சிறுநீரக வடிகட்டுதலை குறைக்கிறது PEG ஹைட்ரோஃபிலிசிட்டி காரணமாக கரைதிறனை அதிகரிக்கும் மேலும் இது புரோட்டீனை சிதைக்கும் என்சைம்கள் மற்றும் ஆன்டிபாடிகள் நானோ துகள்களுக்கு அருகில் வருவதைக் குறைக்கும் எனவே இது நானோ பொருளை சிறுநீரகம் மூலமாக வெளியேறுவதை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் நோயெதிர்ப்பு மண்டலத்திலிருந்தும் பாதுகாக்கிறது நானோ துகள்கள் மூலமாக நானோ மருந்துகள் தயாரிக்கப்படும்போது அது அப்போப்டொசிஸைத் தூண்ட வேண்டும் அதாவது திட்டமிடப்பட்ட செல் மரணம் நானோ பொருள் அப்போப்டொசிஸைத் தூண்டினால் அது புற்றுநோய் சிகிச்சைக்கு நல்லது எடுத்துக்காட்டாக வெள்ளி நானோ துகள்கள் குறைந்த செறிவில் கூட அப்போப்டொடிக் பாதையைத் தூண்டுகின்றன உங்களிடம் உலோக அடிப்படையிலான நானோ பொருட்கள் இருக்கும்போது ஒளிரும் நானோ துகள்களாக இருக்கும் கார்பன் புள்ளிகளை நீங்கள் சேர்க்கலாம் இந்த ஒளிரும் கார்பன் புள்ளிகளை வெள்ளி மற்றும் துத்தநாக ஆக்ஸைடு நானோ துகள்கள் போன்ற உலோக அடிப்படையிலான நானோ பொருட்களுடன் இணைக்க முடியும் இதன் மூலமாக நானோ துகள்கள் ஃப்ளோரசன்ஸையும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டிருக்கும் ஃப்ளோரசன்ட் கார்பன் புள்ளிகள் இருப்பதால் செல்லுலார் அப்டேக்கை எளிதாக கண்காணிக்க இது நம்மை அனுமதிக்கிறது மேலும் இது அப்போப்டொசிஸையும் தூண்டும் கார்பன் புள்ளிகள் சைட்டோடாக்ஸிக் அல்ல இது செல் மரணத்தைத் தூண்டாது ஆனால் கார்பன் புள்ளிகள் பூசப்பட்ட உலோக நானோ கலவைகள் அப்போப்டொசிஸ் அல்லது செல் மரணத்தைத் தூண்டுகின்றன எனவே செல்கள் இறப்பைக் குறிக்கும் வகையில் வட்டமாகின்றன இந்த நானோ கலவைகளின் நன்மை என்னவென்றால் உலோக நானோ துகள்கள் செல் மரணத்தைத் தூண்டும் அதே வேளையில் ஃப்ளோரசன்ட் கார்பன் புள்ளிகள் செல் இறப்பைக் கண்காணிக்க பயனுள்ளதாக இருக்கும் எனவே இது பல செயல்பாடுகளைக் கொண்டுள்ளது மற்றும் இமேஜிங் பயன்பாட்டிற்கு இதைப் பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் இது அப்போப்டொசிஸையும் தூண்டுகிறது ஃபங்ஷனல் இரும்பு ஆக்சைடு நானோ துகள்களையும் மருந்துகளுக்கான டார்கெட்டேட் கேரியராகப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ஆர் டி அர்ஜினைன் கிளைசின் மற்றும் அஸ்பார்டேட் பெப்டைடை நானோ துகள்களுடன் இணைக்க முடியும் இந்த மூன்று அமினோ அமில பெப்டைடுகள் செல் இணைப்பை மேம்படுத்தும் ஆர்ஜிடி பெப்டைட் இல்லாமல் செல் இணைப்பு குறைவாகவும் ஆர்ஜிடி பெப்டைடுடன் செல் இணைப்பு அதிகமாகவும் இருப்பதோடு இது அதிக சிக்னலை அளிக்கிறது நானோஷெல்களைப் பயன்படுத்தி வெப்ப நீக்கம் மூலம் புற்றுநோய் செல்களை எவ்வாறு அழிக்க முடியும் என்பதை இப்போது பார்ப்போம் நானோஷெல்களில் உலோக வெளிப்புற அடுக்கு மற்றும் சிலிக்கா உட்புறம் ஆகியவை உள்ளன அவை EPR விளைவு என்ற நிகழ்வு மூலமாகவோ அல்லது குறிப்பிட்ட ஆன்டிபாடிகளை சேர்ப்பதன் மூலமாகவோ புற்றுநோய் செல்கள் உடன் ஈர்க்கப்பட்டு ஒட்டிக்கொள்கின்றன அகச்சிவப்பு ஒளி போன்ற வெளிப்புற ஆற்றல் மூலத்துடன் சூடேற்றப்படும்போது இந்த நானோஷெல்கள் புற்றுநோய் செல்களைக் கொல்லும் இந்த முறை வெப்ப நீக்கம் என அழைக்கப்படுகிறது இந்த நானோஷெல்களின் அளவை மாற்றுவதன் மூலம் நாம் பல்வேறு அலைநீளங்களில் ஒளியை உறிஞ்சி வெப்பப்படுத்தலாம் நீங்கள் இந்த ஷெல்களை புற்றுநோய் உயிரணுக்களில் சேர்த்து ஒளியைப் பயன்படுத்தும்போது அது குறிப்பிட்ட இடத்தில் உள்ள புற்றுநோய் செல்களைக் கொல்லும் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளை வழங்குவதற்காக அல்புமின் நானோ துகள்களை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதைப் பார்ப்போம் 100 முதல் 250 என் எம் அளவைக் கொண்ட ஆல்புமின் நானோ துகள்களை நாம் உருவாக்கலாம் இங்கே நானோ துகள்களில் உள்ள மருந்து படிகமற்ற உருவமற்ற வடிவத்தில் உள்ளது இது பயோஅவைலபிள் நிலையில் உள்ளது மேலும் இந்த அல்புமின் நானோ துகள்களின் ஹைட்ரோபோபிக் பாக்கெட்டுகளில் ஹைட்ரோபோபிக் மருந்துகளை ஏற்றலாம் இதற்கான எடுத்துக்காட்டுகள் பக்லிடாக்செல் மற்றும் குர்குமின் அல்புமின் நானோ துகள்களில் இருந்து புற்றுநோய் மருந்து செறிவு சார்ந்த அளவில் வெளியிடப்படும் கிராஸ் லிங்க் இன் மூலமாக மருந்து மெதுவாக வெளியிடப்படும் வகையில் கட்டுப்படுத்த முடியும் அல்புமின் இன் மேற்பரப்பில் அமினோ மற்றும் கார்பாக்சிலிக் குரூப் போன்றவை இருப்பதனால் பல்வேறு மாற்றத்திற்கும் சாத்தியம் உண்டு அல்புமின் நானோ துகள்களில் அமினோ குரூப் அல்லது கார்பாக்சிலிக் போன்ற சர்ஃபேஸ் குரூப்கள் இருப்பதினால் சர்ஃபேஸ் ஃபங்ஷனலைசேசனுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நாம் ஆன்டிபாடிகள் அல்லது பெப்டைட்களையும் சேர்க்கலாம் மற்றும் புற்றுநோய் செல்களுக்கு இந்த நானோ துகள்களை குறிப்பாக டார்கெட் செய்யலாம் தற்போது ஏழு ஆல்புமின் அடிப்படையிலான மருந்துகள் அல்லது இமேஜிங் ஏஜென்ட்கள் சந்தையில் கிடைக்கின்றன மேலும் இதுபோன்ற 10 தயாரிப்புகள் புற்றுநோயியல் மற்றும் நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கான மருத்துவ ஆய்வுகளின் கீழ் உள்ளன இப்போது ஒரு உதாரணமாக அப்ராக்ஸேன் பற்றி பார்ப்போம் நானோ துகள்கள் அல்புமின் பிணைப்பு தொழில்நுட்பமான NAB தொழில்நுட்பத்திற்கு அப்ராக்ஸேன் ஒரு எடுத்துக்காட்டு அப்ராக்ஸேன் என்பது டாக்ஸோலின் கரைப்பான் இல்லாத நானோ பதிப்பாகும் டாக்ஸோலுக்கும் அப்ராக்ஸேனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் காணலாம் இங்கே புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து பக்லிடாக்சலைப் பயன்படுத்துகிறார்கள் 6 மில்லிகிராம் பக்லிடாக்சலைக் கரைக்க நச்சுத்தன்மையுள்ள இந்த அளவு கரிம சேர்மத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆப்ராக்ஸேன் விஷயத்தில் 100 மி கி பக்லிடாக்சலை 900 மி கி அல்புமினில் கரைக்கலாம் மேலும் நாங்கள் எந்த சர்பாக்டண்ட் அல்லது கரைப்பான்களையும் பயன்படுத்தவில்லை அதுதான் அப்ராக்ஸேனின் நன்மை மெட்டாஸ்டேடிக் மார்பக புற்றுநோயில் பயன்படுத்த எஃப் ஏ ஒப்புதல் அப்ராக்ஸீன் பெற்றுள்ளது புரத அடிப்படையிலான நானோ துகள்கள் புற்றுநோய் சிகிச்சையில் நிறைய பயன்பாடுகளைக் கொண்டுள்ளன இது ஒரு பயோகம்பாட்டிபிள் நானோ கேரியர் ஆகும் இது நிறைய பங்சனல் குரூப்களை கொண்டிருக்கும் எனவே புற்றுநோய் சிகிச்சையில் ஃபங்ஷனலைஸ் செய்வதும் பயன்படுத்துவதும் எளிதானது இப்போது டென்ட்ரைமர்களைப் பற்றி பார்ப்போம் இது செயற்கை பாலிமர் ஆகும் டென்ட்ரைமர் என்ற சொல் கிரேக்க வார்த்தையான டென்ட்ரான் என்பதிலிருந்து மரம் என்றும் மெரோஸ் என்றால் பகுதி என்றும் பொருள் இது மரம் போன்ற அமைப்பை கொண்டுள்ளது அதனால்தான் இது டென்ட்ரைமர் என்று அழைக்கப்படுகிறது டென்ட்ரைமரின் நன்மை என்னவென்றால் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகளை நாம் பல இடங்களில் ஏற்ற முடியும் எடுத்துக்காட்டாக கேவிட்டியில் நாம் என்கேப்சுலேட் செய்யப்பட்ட மருந்தையும் மேற்பரப்பில் அப்சார்வ் செய்யப்பட்ட மருந்தையும் கொண்டிருக்கலாம் மருந்து மேற்பரப்பில் அப்சார்வ் செய்யப்படலாம் நாம் பிளவுபடுத்தக்கூடிய லிங்க்கரை சேர்த்து ஒரு மருந்தை இணைக்கலாம் ஆகவே இந்த டென்ட்ரைமருடன் மருந்தை வெவ்வேறு வழிகளில் இணைக்க முடிவதால் இதை ஆன்டிகான்சர் சிகிச்சையில் பயன்படுத்த முடியும் நாம் மல்டிஃபங்க்ஸ்னல் டென்ட்ரைமர் அடிப்படையிலான நானோ கேரியரை உருவாக்கலாம் இது சிகிச்சை ஏஜென்ட் மற்றும் ஒரு இமேஜிங் ஏஜென்ட் ஆகியவற்றைக் கொண்டிருக்கும் இதனால் மருந்து விநியோக திறனை எளிதாக கண்காணிக்க முடியும் இந்த எடுத்துக்காட்டில் டென்ட்ரைமர் புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து எபிருபிசினுடன் பயன்படுத்தப்படுகிறது எபிரூபிசின் ஒரு உள்ளார்ந்த சிவப்பு வண்ண ஃப்ளோரசன்ஸைக் கொண்டுள்ளது இதன் மேல் நாம் பச்சை நிற ஃப்ளோரசன்ஸைக் கொடுக்கும் கார்பன் புள்ளிகளையும் சேர்க்கலாம் இதன் மூலம் மருந்துகளின் விநியோகத்தையும் புற்றுநோய் செல்கள் நானோ துகள்களை எடுத்துக் கொள்வதையும் எளிதில் கண்காணிக்க முடியும் நாம் இதை இன்ட்ராசெல்லுலார் இமேஜிங்கிற்கும் செல்லுலார் மரணத்தை ஆய்வதற்கும் பயன்படுத்தலாம் புற்றுநோய் சிகிச்சைக்கு நானோ ஃபைபர்களையும் பயன்படுத்தலாம் நானோ ஃபைபர்களை எலக்ட்ரோஸ்பின்னிங் மூலம் உற்பத்தி செய்யலாம் மற்றும் ஆன்டிகான்சர் மருந்துகளை ஏற்றலாம் நாம் கோர் ஷெல் நானோ ஃபைபர்களை உருவாக்கலாம் மையத்தின் உள்ளே ஒரு வகையான புற்றுநோய் மருந்தையும் ஷெல்லில் வேறு வகையான புற்றுநோய் மருந்தையும் ஏற்றலாம் இரு வேறு புற்றுநோய் மருந்துகளை வைத்திருப்பதால் புற்றுநோய் செல்களின் வெவ்வேறு பாதைகளை ஒரே நேரத்தில் தாக்க முடியும் இது புற்றுநோய் சிகிச்சை செயல்திறனை அதிகரிக்கும் எடுத்துக்காட்டாக நானோ ஃபைபரின் மையத்தில் 5 ஃப்ளோரூராசில் மற்றும் நானோஃபைபரின் ஷெல்லில் குர்குமின் பயன்படுத்தலாம் இரண்டு வெவ்வேறு வகையான மருந்துகளைப் பயன்படுத்துவது ஆன்டிகான்சர் சிகிச்சையின் செயல்திறனை மேம்படுத்தும் கோர் ஷெல் ஃபைபர்களை ஒத்திசைவித்து மருந்துகளின் வெளியீட்டைக் கட்டுப்படுத்தலாம் மருந்தை மையத்துடன் இணைப்பதன் மூலம் மருந்து வெளியீட்டையும் கட்டுப்படுத்த முடியும் கோர் ஷெல் நானோ ஃபைபர்கள் ஆன்டிகான்சர் மருந்துகளை கட்டுப்படுத்தப்பட்ட அளவில் மற்றும் நீண்ட நாட்கள் வெளியிடுவதால் அறுவைசிகிச்சைக்குப் பிறகு கட்டிகள் மீண்டும் வருவது தடுக்கப்படுகிறது கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்வதன் முக்கிய குறைபாடு என்னவென்றால் நீங்கள் கட்டியை அகற்றியவுடன் செல்கள் மீண்டும் வளரும் எனவே அதைத் தவிர்ப்பதற்கு கட்டியை அகற்றிய பிறகு இந்த வகையான புற்றுநோய் எதிர்ப்பு மருந்து ஏற்றப்பட்ட நானோ ஃபைபர்களை அறுவை சிகிச்சை செய்த இடத்தில் வைக்கலாம் இது ஆன்டிகான்சர் மருந்தை மெதுவாக வெளியிடுவதன் மூலம் புற்றுநோய் செல்கள் மீண்டும் வருவதைத் தடுக்கும் தேரானோஸ்டிக் நானோ துகள்கள் என்னவென்று பார்ப்போம் தெரனோஸ்டிக் நானோ துகள்கள் என்றால் இது சிகிச்சை மற்றும் நோயறிதலின் கலவையாகும் நோயறிதல் மற்றும் சிகிச்சையை தனித்தனியாக செய்வதற்கு பதிலாக அவற்றை ஒரே நானோ துகள்களாக இணைக்கலாம் அது தெரனோஸ்டிக் நானோ துகள்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை மல்டிஃபங்க்ஸ்னல் நானோ துகள்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன மருந்து ஏ மற்றும் மருந்து பி என்ற இரண்டு வகையான ஆன்டிகான்சர் மருந்துகளை நாம் ஏற்றலாம் இதனுடன் காண்ட்ராஸ்ட் அதிகப்படுத்தும் இமேஜிங் ஏஜென்ட்டையும் இணைக்க முடியும் மருந்து செலுத்துவதையும் மருந்தை செல்கள் உறிஞ்சுவதையும் நானோ கேரியர் எங்கு செல்கிறது என்பதையும் கண்காணிக்க முடியும் நானோ துகள்கள் உடன் PEG அதாவது பாலிஎதிலீன் கிளைகோல் ஐச் சேர்ப்பது பயோகம்பாட்டிபிலிட்டியை மேம்படுத்துவதோடு நோயெதிர்ப்பு மண்டலத்தில் இருந்தும் பாதுகாக்கும் டார்கெட் டிங் பகுதிகளையும் நாம் சேர்க்க முடியும் ஆன்டிபாடிகள் புற்றுநோய் செல்கள் உடன் மட்டும் சென்று இணையும் புற்றுநோய் செல்களுக்குள் சென்று புற்றுநோய் மருந்தை செலுத்த செல்லுக்குள் ஊடுருவலைஅதிகரிக்கும் பகுதிகளையும் நாம் சேர்க்க முடியும் அதே மல்டிஃபங்க்ஸ்னல் நானோ துகள்கள்களை பாலிமெரிக் மையத்திற்கு பதிலாக ஒரு காந்த நானோ துகள் மையத்தையும் கொண்டு வடிவமைக்க முடியும் பயோ மேஜிங் மற்றும் மருந்து விநியோக பயன்பாடுகள் போன்ற பல்வேறு பயன்பாடுகளுக்கு இது பயன்படுத்தப்படலாம் டார்கெட்டேட் மருந்து விநியோகத்திற்கும் இதைப் பயன்படுத்தலாம் நாம் நானோ துகள்களை செலுத்தியபின் வெளியிலிருந்து செலுத்தும் காந்தப்புலம் மூலம் காந்த நானோ துகள்கள் குறிப்பிட்ட இடத்தை அடைவதையும் மருந்தை மெதுவாக வெளியிடுவதையும் உறுதிப்படுத்த முடியும் நீங்கள் இங்கு காண்பது புற்றுநோய் மருந்து ஏற்றப்பட்ட இரும்பு ஆக்சைடு நானோ துகள் இதை நாம் தமனிக்குள் செலுத்தலாம் ஒரு காந்தத்தை பயன்படுத்தி புற்றுநோய்க்கு இருக்கும் இடத்தில் அதிக நேரம் இருக்குமாறு செய்யலாம் இதன் மூலம் புற்றுநோய் மருந்தை அதிக நேரம் மெதுவாக செலுத்தலாம் நானோ பொருள் மூலமாக மருந்து செலுத்துவதில் உள்ள சில தடைகளைப் பார்ப்போம் எண்டோடெலியல் மற்றும் எபிடெலியல் தடைகள் ரெட்டிகுலோ எண்டோடெலியல் சிஸ்டம் என்சைமடிக் சிதைவு மற்றும் ஹீமோ ரியாலஜி போன்றவை தடைகளாக இருக்க முடியும் நானோ தொழில்நுட்பத்தின் சமீபத்திய முன்னேற்றங்களால் இந்த தடைகளில் பெரும்பாலானவற்றை ஏற்கனவே கடந்துவிட்டோம் நேனோ தொழில்நுட்பம் மூலமான சிறந்த புற்றுநோய் சிகிச்சைக்கு நாம் இன்னும் சில தடைகளை கடக்க வேண்டியுள்ளது இந்த கொடூரமான நோயிலிருந்து நோயாளிகளைப் பாதுகாப்பதில் நானோ தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கும் என்று நம்புகிறேன் எனவே இந்த விரிவுரையில் புற்றுநோய் மற்றும் புற்றுநோய் சிகிச்சையின் பின்னணி பற்றி அறிந்து கொண்டோம் கீமோதெரபியின் குறைபாடுகள் மற்றும் நானோ தொழில்நுட்பத்தின் நன்மைகள் குறித்தும் நாம் கற்றுக்கொண்டோம் ஆக்டிவ் டார்கெட்டிங் பேஸ்ஸிவ் டார்கெட்டிங் மூலமான புற்றுநோய் சிகிச்சைக்கான பல்வேறு நானோ பொருட்கள் எவை என்பதையும் நாம் கற்றுக்கொண்டோம் தெரானோஸ்டிக் நானோ துகள்கள் பற்றியும் கற்றுக்கொண்டோம் எனது விரிவுரையை இத்தோடு முடிக்கிறேன் இந்த விரிவுரையைக் கேட்ட அனைவருக்கும் நன்றி மற்றொரு சுவாரஸ்யமான விரிவுரையில் உங்களை சந்திக்கிறேன்